இப்போது ஆவரேஜ் சைனூசாய்டல் வோல்டேஜ் அல்லது கரண்ட் ன் RMS மதிப்புகளுக்கு வருவோம் முதலில் ஆவரேஜ் மதிப்புக்கு செல்வோம் இது V மேலும் இந்த தடிமனான கோடு மற்றும் இது தொடர்ச்சியான கோடு என்பதால் இது அடிப்படையில் கரண்ட்டின் பிளாட் ஆகும் இது டேஷ் கோடு இது வோல்டேஜ் மற்றும் அதன் உச்ச மதிப்பு r Im இது Im மற்றும் இந்த வோல்டேஜ்க்கான உச்ச மதிப்பு Vm ஆகும் எனவே இது தான் வோல்டேஜ்க்கான உச்ச மதிப்பு எனவே இது Vm மற்றும் இது r Im இங்கே அது Vm என்று குறிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான கோடு r மற்றும் கரண்ட்டையும் மற்றும் டேஷ் கோடு r வோல்டேஜ்யும் குறிக்கும் இது ஒரு சைனூசாய்டல் வேவ்பார்ம் மட்டுமே மற்றும் θ ω t இது Im sinθ என்ற வெளிப்பாட்டிற்கு சமம் ஏனெனில் இது 0 அதனால் நாம் ஹாஃப் சைக்கிள் க்கு ஆவரேஜ் மதிப்பை உருவாக்குவோம் எனவே இதை என்று எழுதலாம் காரணம் என்னவென்றால் இந்த பகுதியை மட்டும் தான் ஒரு ஹாஃப் சைக்கிள்க்கு எடுத்துக்கொள்வோம் எனவே லிமிட் 0 முதல் π வரை ஆக இருக்க வேண்டும் மற்றும் π எனும் பேஸ் ஆல் வகுக்க பட வேண்டும் அதனால் 1π d என்று எழுதலாம் எனவே இந்த விஷயத்தில் இந்த பக்கதிற்கு பின்னால் வருவோம் இந்த பக்கம் ஆர் எஸ் மதிப்பு ஆகும் இது அடிப்படையில் Im sinθ க்கு சமம் எனவே 1 π 0 முதல் π வரை Im sinθ dθ எனவே அதை இன்டெக்ரேட் செய்தால் அது ஆக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் இது அடிப்படையில் எளிமை படுத்தலுக்கு பிறகு என கிடைக்கும் எனவே இது r ஆவரேஜ் மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது அதாவது நமது ஆவரேஜ் இதே விஷயத்தை குறிக்கிறது அதுக்கு சமம் இதேபோல் V ஆவரேஜ் ம் கிடைக்கும் மேலும் அதே போல் அதே வழியில் V ஆவரேஜ்க்கும் எழுதலாம் அதே வழியில் இன்டெகிரெட் செய்தால் அதே 0 637 க்கு சமமாக இருக்கும் அதுஎன கிடைக்கும் இரண்டு மதிப்புகளும் சமமாக இருக்கும் ஏனெனில் இரண்டும் சைனூசாய்டல் வேவ்பார்ம் மட்டுமே எனவே ஆக இருக்கும் Vm என்பது வோல்டேஜின் உச்ச மதிப்பு அதேபோல் Im என்பது கரண்டின் உச்ச மதிப்பு அல்லது அதிகபட்ச மதிப்பு ஆகும் மற்றும் இங்கே அது வோல்டேஜின் அதிகபட்ச மதிப்பு இது r யின் ஆவரேஜ் மதிப்பு இப்போது r RMS மதிப்புக்கு வரும்போது இது இந்த விஷயத்தில் மட்டுமே i2 ப்ளாட் கொடுக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது Im மற்றும் இது r i2 Im r sinθ எனவே i2 என்பது Im2sin2θ ஆக இருக்கும் எனவே இது r Im ஆகும் இது r i2 ப்ளாட் இந்த பக்கம் i2 ஆகும் இது இங்கே குறிக்கப்பட்டுள்ளது இது i2 மற்றும் இந்த r என்ற உச்சநிலை Im2 என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் அதை ப்ளாட் செய்தால் இது இப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இந்த பகுதி மற்றும் இந்த பகுதி ஒரே மாதிரியாக இருக்கும் ஏனென்றால் இது சிம்மெட்ரிக்கல் மற்றும் இது π மற்றும் இது 2 π ஆகும் இந்த பக்கம் θ ஆகும் இதன் பொருள் i2 Im2sin2θ ஆகும் இங்கே IRMS அதற்கு சமம் ஏனென்றால் ரூட் ஸ்கொயர் இன் கீழ் அதை நாம் அறிவோம் எனவே ஆகும் RMS ன் மதிப்பு ஆகும் i க்கு பதிலாக இது i2dθ இருக்கும் சக்தி பாதி 2 root ஆக இருக்கும் இப்போது i Im sinθ எனவே i2 Im2sin2dθ ஆகும் எனவே இது என்பதற்கு சமம் cos2θ 1 sin2θ ஆகும் எனவே sin2θ 1 cosθ2 ஆகும் எனவே அதை இங்கே இன்டெகிரெட் செய்து எளிமைப்படுத்தினால் அது வெறுமனே Im √2 ஆக மாறும் அது 0 707 Im ஆகும் எனவே அது ரூட் மீன் ஸ்கொயர் என்று அழைக்கப்படும் IRMS Im √2 ஆகும் இதேபோல் வோல்ட்டேஜ் Vrms என்பது 0 707 Vm ஆகும் V ஆவரேஜ் இந்த விஷயத்தை தான் சொன்னது இங்கேயும் வெறும் r Im2sin2θ க்கு பதிலாக அதை Vm2sin2θ dθ ஆக மாற்றவும் V என்பது Vm sinθ க்கு சமம் எனவே அப்போது Vrms என்பது 0 707 Vm ஆக இருக்கும் ஒரு சைனூசாய்டல் கரண்ட் அல்லது வோல்டேஜ் ன் ஆவரேஜ் மதிப்பு 0 637 அதிகபட்ச மதிப்பு ஆகும் சைனூசாய்டல் கரண்ட் அல்லது வோல்டேஜ் ன் ஆவரேஜ் மதிப்பு இரண்டும் 0 637 ஆல் பெருக்கப்படுகிறது அதேபோல் ஒரு சைனூசாய்டல் கரண்ட் மற்றும் வோல்டேஜ் ன் rms மதிப்பு இரண்டும் 0 707 அதிகபட்ச மதிப்பு என்பதால் பெருக்கப்படுகிறது இதுதான் அதிகபட்ச மதிப்பு ஆகும் இப்போது 1 அல்லது 2 விஷயங்களை பார்க்கலாம் ஒரு சைன் வேவின் பார்ம் பாக்டர் என்பது rms மதிப்பு ஆவரேஜ் மதிப்பு ஆகும் rms மதிப்பு 0 707 அதிகபட்ச மதிப்புக்கு சமம் மற்றும் ஆவரேஜ் மதிப்பு 0 637 அதிகபட்ச மதிப்பு க்கு சமம் அதாவது அது 1 11 க்கு சமம் எனவே சைனூசாய்டல் வேவ்பார்ம்க்கு பார்ம் பாக்டர் 1 11 ஆகும் சைனூசாய்டல் வேவ்பார்ம்க்கு அதை மனதில் வைத்திருக்க வேண்டும் இதே போல் பீக் அல்லது க்ரெஸ்ட் பாக்டர் ஆகியவற்றை பார்க்கலாம் இது ஒரு சைன் வேவின் அதிகபட்ச மதிப்பு ஆர்எம்எஸ் மதிப்பு என்பது க்ரெஸ்ட் பாக்டர் ஆகும் எனவே அதிகபட்ச மதிப்பு மற்றும் ஆர் எஸ் அதிகபட்ச மதிப்பு அதை அதிகபட்ச மதிப்பாகவும் வைத்தால் ஆர் எஸ் மதிப்பு 0 707 அதிகபட்ச மதிப்புக்கு சமமாகவும் இருக்கும் இது உண்மையில் 1 414 ஆகும் இது பீக் பாக்டர் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஏசி வோல்டேஜ் பற்றி பின்னர் பார்ப்போம் இது 12 முதல் 20 வோல்ட் என்றால் அது அடிப்படையில் குறிப்பிடப்படாத வரை மற்றும் அது 224 ஏசி என்று சொன்னால் இது ஆர்எம்எஸ் மதிப்பு என்று வைத்துக் கொள்ளலாம் அதாவது இது பீக் மதிப்பு √2 ஆல் பெருக்கப்படும் அதாவது இந்த பாக்டர் ஐ √2 ஆல் பெருக்க வேண்டும் எனவே ஏ யில் நாம் செய்யும் எதையும் ஆர் எஸ் மதிப்பில் கணக்கிடுகிறோம் ஆனால் பீக் மதிப்பு √2 ஆல் பெருக்கப்படும் இந்த r என்பது பீக் பாக்டர் என்று அழைக்கப்படுகிறது ஆகையால் ஒரு செவ்வக வேவ் ஐ தவிர r ஆவரேஜ் மதிப்பின் ஆவரேஜ் மதிப்பை விட ஆர்எம்எஸ் மதிப்பு எப்போதும் அதிகமாக இருக்கும் குறிப்பாக r2 வேவ்க்கு வெவ்வேறு வேவ் பார்ம் ஐ உருவாக்க முடியும் இங்கு வெப்ப விளைவு மாறாமல் இருக்கும் எனவே ஆவரேஜ் மற்றும் ஆர்எம்எஸ் மதிப்புகள் ஒன்றே எனவே ஒரு செவ்வக வேவ்பார்ம் குறிப்பாக r2 அலை தவிர RMS மதிப்பு எப்போதும் ஆவரேஜ் ஐ விட அதிகமாக இருக்கும் எனவே எப்படி இருந்தாலும் இப்போது சிம்மெட்ரிக்கல் மற்றும் அன்சிம்மெட்ரிக்கல் போன்ற விவரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் எனவே பார்ம் பாக்டர் விஷயத்தில் ஆவரேஜ் மதிப்பு ஆர்எம்எஸ் மதிப்பு ஆகியவை புரிந்து கொள்ளத்தக்கது தான் எதையும் குறிப்பிடும் வரை மற்றவை எண்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது அதிகபட்ச மதிப்பு பீக் மதிப்பைக் குறிப்பிட்டால் மட்டுமே r RMS மதிப்பைப் பெற iT√2 ஆல் வகுக்க வேண்டும் எனவே இப்போது அடுத்து சிம்மெட்ரிக்கல் மற்றும் அன் சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம்ஸ் பற்றி பார்க்கலாம் எனவே வேவ்பார்ம்ஸ்களில் மற்றும் ஹாஃப் சைக்கிள்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் அவை சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம்ஸ் என குறிப்பிடப்படுகிறது சைனூசாய்டலில் ஒன்று மற்றும் ஹாஃப் சைக்கிள் ஒரே மாதிரியானவை எனவே இது ஒரு சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் இது ஒரு முக்கோண வேவ்பார்ம் இது சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் என்பதால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே தோற்றம் இது 0 மற்றும் இதில் r என்பது T 4T 2T என அழைக்க படுகிறது எனவே இது π2 ஆகும் இது π2 என்றால் அது π ஆகும் எனவே இது 3π 4 மற்றும் அது 2π ஆகும் இந்த வேவின் இந்த பக்கம் சிம்மெட்ரிக்கல் மற்றும் இதுவும் சிம்மெட்ரிக்கல் ஆகும் எனவே இது சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் இது முக்கோணம் ஆகும் அதேபோல் இந்த ஸ்கொயர் வேவ்பார்ம் இது 0 என்றால் அது சிம்மெட்ரிக்கல் ஆகும் இது T2 என்றால் அது T இது சிம்மெட்ரிக்கல் ஆகும் மற்றும் இது rθ இது θ இந்த 3 வேவ்பார்ம் waveform களும் சிம்மெட்ரிக்கல் அதாவது மற்றும் சைக்கிள்ஸ் ஒரே மாதிரியானவை மற்றும் அவை சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் ஆக குறிப்பிடப்படுகின்றன இரண்டும் ஒரே மாதிரியாக இருப்பது என்றால் இந்த பக்கம் பாசிட்டிவ் பகுதி மற்றும் நெகடிவ் பகுதி ஒரே மாதிரியாக இருக்கும் இதேபோல் வேறு வகை வேவ்பார்ம்களை கொண்டிருக்கலாம் இது இப்படி நடந்தால் இது சில எக்ஸ்பொனென்ஷியல் விஷயங்களைப் போலவே இதுவும் சிம்மெட்ரிக்கல் ஆகும் எனவே எப்படி இருந்தாலும் அதனால்தான் 1 டேஷ் கோடு இங்கே காட்டப்பட்டுள்ளது இந்த கோட்டை இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் ஒரே மாதிரியாக வரைந்து 0 முதல் ஹாஃப் சைக்கிள் வரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் இந்த விஷயத்தில் இந்த பக்கத்திலும் அந்த பக்கமும் ஒரே மாதிரியாக இருந்தால் அது சிம்மெட்ரிக்கல் ஆகும் எனவே ஹாஃப் சைக்கிளின் ஆவரேஜ் மதிப்புக்கு பதிலாக குவார்ட்டர் சைக்கிள் 0 முதல் T4 வரை செய்யலாம் இதுவும் அதே முடிவை கொடுக்கும் இதே போல் இங்கேயும் இது ஒரு முக்கோண வேவ்பார்ம் இந்த முக்கோண வேவ்பார்மின் ஆவரேஜ் மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சித்தால் அது 0 முதல் π வரை ஒரு சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் ஆகும் எந்த விடையை பெற்றாலும் இது 0 முதல் π வரை அல்லது 0 முதல் T2 வரை மற்றும் 0 முதல் r வரை இடையில் கிடைக்கும் மேலும் r ஐ 0 முதல் r வரை அதாவது 0 முதல் π2 வரை அல்லது 0 முதல் 24 வரை இந்த பக்கமும் கிடைக்கும் ஏனெனில் இந்த பக்க பகுதியும் அந்த பக்க பகுதியும் ஒரே மாதிரியாக இருக்கும் குவார்ட்டர் ஆர் r அதாவது குவார்ட்டர் சைக்கிளில் ஆவரேஜ் மதிப்பு எதுவாக இருந்தாலும் ஹாஃப் சைக்கிளை எடுக்கும் மேலும் அதே மதிப்பைப் தான் பெறுவோம் ஏனெனில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இடது கை பக்கமும் வலது கை பக்கமும் ஒரே மாதிரியாக இருக்கும் இது பக்க ஏரியாவும் அந்த பக்க ஏரியாவும் ஒன்று தான் அதே சிம்மெட்ரிக்கல் ஆக இருந்தால் அது அதே முடிவைப் பெறும் எனவே இவை சிம்மெட்ரிக்கல் ஆக இருப்பதால் சில சிக்கல்களை சரி செய்ய முடியும் ஹாஃப் சைக்கிளை முடிப்பதை விட விஷயங்களை மிக எளிமையான முறையில் செய்ய முடியும் அதே போல் அன்சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் ஆக தோற்றமளித்தால் என்ன செய்வது இது r பக்கமாகும் இது 0 இது முந்தையதைப் போன்றது இது π இது 2π எனவே வேவ்பார்ம் இது வரை உள்ளது அதன் பிறகு எதுவும் இல்லை இந்த பகுதி டேஷ் பகுதி இங்கே எதுவும் இல்லை ஆனால் முழுமையான சைக்கிள் 0 முதல் 2π வரை ஆகும் ஆனால் r 0 முதல் π வரை செல்கிறது அதற்கு பின் 0 வரை எதுவும் இல்லை ஆனால் r மொத்த r முழுமையான சைக்கிள் 2 π ஆகும் எனவே இது அன்சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் ஆகும் மொத்த r என்பதைக் கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த பேஸ் ஐ ஹாஃப் சைக்கிள் என்று எடுத்துக் கொள்கிறார்கள் இங்கே ஃபுல் சைக்கிள்க்குக்கான பேஸ் ஐ இங்கே எடுக்க வேண்டும் அதாவது அது 0 ஆக இருந்தாலும் இது π மற்றும் இது அது 2 π ஆகும் எனவே இந்த ஆவரேஜ் மதிப்பு அல்லது ஆர்எம்எஸ் மதிப்பைப் பெற இந்த ஏரியாவை கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் iT யை 2 ஆல் வகுக்க வேண்டும் ஆனால் 0 முதல் π வரை இன்டெக்ரேட் செய்வோம் இந்த டேஷ் கோடு அது இருந்தால் காட்டப்படும் ஆனால் இங்கே அது இல்லை என்று காட்டப்படுகிறது எனவே சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம்க்கு இது சிம்மெட்ரிக்கல் ஆக இல்லாத போது முழுமையான சைக்கிளின் மொத்த பேஸ் ஐ 0 முதல் π வரை இன்டெக்ரேட் செய்யப்பட்ட மதிப்பால் வகுக்க வேண்டும் சில உதாரணங்களைக் காண்போம் அதே போல் இங்கே இது அன்சிம்மெட்ரிக்கல் அந்த பக்கத்தை விட இந்த பக்கத்திலிருந்து அன்சிம்மெட்ரிக்கல் வேவ் ஆக உள்ளது இது இந்த பக்கத்துடன் பொருந்தவில்லை மற்றும் இது r 0 மற்றும் இது r T மீண்டும் இந்த வேவ்பார்ம் இங்கே தொடங்குகிறது இது T ஆகும் இது r இது r T4 இந்த புள்ளி T2 இது 3 T4 மற்றும் இது T ஆகும் எனவே இது அன்சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் unsymmetrical waveform எனவே அப்பொது ஆவரேஜ் RMS மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது முழுமையான சைக்கிளை கருத்தில் கொள்ள வேண்டும் r முழுமையான பேஸ் ஐ 0 முதல் T வரை நிறைவு செய்ய வேண்டும் T தான் டிவைடர் ஆக இருக்க வேண்டும் அன்சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம்க்கு முடிக்க ஆவரேஜ் மதிப்பு அல்லது r RMS மறந்து முழு சைக்கிளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த r ஐ வைத்து தான் சிம்மெட்ரிக்கல் மற்றும் அன்சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் என்று கண்டுபிடிக்க முடியும் r ஆவரேஜ் மதிப்பு அல்லது r RMS மதிப்பைப் பெற முழுமையான சைக்கிளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம்க்கு ஹாஃப் சைக்கிள் அல்லது வெறும் குவார்ட்டர் சைக்கிளை கூட கருத்தில் கொள்ளலாம் அது அதே முடிவுகளை தான் தரும் ஆனால் அன்சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் r ஐக் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆவரேஜ் மதிப்பு அல்லது ஆர்எம்எஸ் மதிப்பைப் பெற முழுமையான சைக்கிளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது புரிந்து கொள்ளத்தக்கது என்று நம்புகிறோம் அடுத்து என்னவென்றால் அன்சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் உருவாகும் போது r என்று அழைக்கப்படும் ஆவரேஜ் மதிப்பு எப்போதும் முழு சைக்கிளிலும் எடுக்கப்பட வேண்டும் எனவே ஆவரேஜ் ஆக இருக்க வேண்டும் வோல்ட்டேஜ் V ஆவரேஜ் ஆக இருக்க வேண்டும் முழு சைக்கிளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் சிம்மெட்ரிக்கல் விஷயத்தில் ஆல்ட்டர்னேட்டிங் கரண்ட் அல்லது வோல்ட்டேஜ் ஒரு முழுமையான சைக்கிளின் ஆவரேஜ் மதிப்பு 0 ஆகும் எனவே ஆவரேஜ் மதிப்பு ஹாஃப் சைக்கிளில் எடுக்கப்படுகிறது ஏனெனில் இது சிம்மெட்ரிக்கல் ஆக இருந்தால் அது நெகட்டிவ் மற்றும் பாசிட்டிவ் ஏரியா ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே அந்த விஷயத்தில் ஆவரேஜ் மதிப்பு 0 எனப்படும் அதனால்தான் ஆவரேஜ் மதிப்பிற்கு ஹாஃப் சைக்கிளை நாம் கருதுவோம் இப்போது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் ஆல்ட்டர்னேட்டிங் அளவுருக்களின் RMS மதிப்பை தீர்மானிக்க வேண்டும் ஹாஃப் சைக்கிள் அல்லது முழுமையான சைக்கிளின் ஆவரேஜ் எடுத்துக் கொள்வது முக்கியமற்றது ஏற்கனவே சொன்னது போல் RMS மதிப்பு என்பது a2 ஆகும் அதை ஸ்கொயர் செய்தவுடன் ஹாஃப் சைக்கிள் அல்லது முழு சைக்கிள் எடுத்துக் கொண்டால் அது அதே முடிவை கொடுக்கும் ஏனெனில் அரை சைக்கிளுக்கான ஏரியா மற்றும் மற்றொரு ஹாஃப் சைக்கிள் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ஹாஃப் சைக்கிள் எடுத்து அதற்கு எந்த முடிவு கிடைத்தாலும் சைக்கிள் cycle இருந்தால் அதே முடிவு கிடைக்கும் எனவே இப்போது a b c விஷயத்தில் நாம் ஒரு குறுகிய இடைவெளியைக் கூட கருத்தில் கொள்ளலாம் அதாவது r என்று அழைக்க படும் T4 புள்ளி ஆகும் முக்கோண வேவ்பார்மில் இந்த r புள்ளி T4 க்கு சிம்மெட்ரிக்கல் ஆக இருப்பதால் அதை எவ்வாறு கையாளலாம் என்பதை முக்கோண வேவ்பார்ம் பார்த்து புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் ஏனெனில் r என்பது 0 இது T4 இது T2 இது 3 T4 மற்றும் இது T எனவே இந்த மொத்த r பேஸ் நீளம் T யை இதற்கு எடுத்தால் Vm V மற்றும் இது r பீக் மதிப்பு இந்த உயரம் r இது நமது Vm ஆகும் பின்னர் நேர் கோட்டின் ஸ்லோப் Vm ஆக இருக்கும் இது உயரம் Vm மற்றும் பேஸ் T 4 மற்றும் இது தான் ஸ்லோப் மற்றும் இந்த சமன்பாடு இந்த நேர் கோட்டுக்கு ஆரிஜின் வழியாக செல்லும் நேர் கோட்டுக்கு சமமானது பொதுவாக நேர் கோட்டுக்கு y என்பது mx க்கு சமம் என்பது நாம் அறிந்தது தான் ஆனால் y பக்கமானது v எனவே இது v என்பது m T க்கு சமமாகவும் rms என்பது r ஸ்லோப் க்கு சமமாகவும் v என்பது T4 Vm க்கு சமமாகவும் இருக்கும் எனவே v என்பது m க்கு சமம் அதுஇது ஆரிஜின் வழியாக செல்லும் நேர் கோடு என்பதால் இந்த முறை இதை T என்று கூறலாம் எனவே இந்த நேரத்தை தான் நாம் நேரம் T என்று எடுத்துக் கொள்கிறோம் θ க்கு பதிலாக T யை எடுத்துக்கொள்வோம் எனவே v என்பதுக்கு சமம் மீண்டும் இதற்கு வருவோம் V ஆவரேஜ் மதிப்புஎன்று ஆகும் இதை எளிமைப்படுத்தினால் அது Vm2 ஆக இருக்கும் எனவே r என அழைக்கப்படும் rV ஆவரேஜ் ஏனெனில் இது சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் ஆகும் ஏற்கனவே இதை பற்றி பேசினோம் இது உண்மையில் T4 ஆகும் இதை கவனிக்கவும் ஆனால் இது r T4 மற்றும் சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்மில் இந்த பக்க ஏரியா மற்றும் அந்த பக்க ஏரியா இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இந்த சமன்பாடு v என்பதுக்கு சமமாக இருக்கும் இங்கேயும் அது ஒன்றுதான் நாம் அதற்கு பின்னர் வருவோம் எனவே இது T4 ஆகும் இது r ஆவரேஜ் மதிப்பு எனவே 0 முதல் T4 வரை இன்டெக்ரேட் செய்தால் அது Vm2 ஆக மாறும் அதேபோல் அந்த Vrms மதிப்புஆக இருக்கும் இதை 0 T4 வரை இன்டெக்ரேட் செய்த பின்னர் நமக்கு கிடைத்ததுஆகும் அதேபோல் பார்ம் பாக்டர் ஐயும் கண்டுபிடிக்க முடியும் 155 ஆகவும் பீக் பாக்டர் 1 732 ஆகவும் இருக்கும் இதன் பொருள் இங்கே r பார்ம் பாக்டர் ஆர்எம்எஸ் மதிப்பு ஆவரேஜ் மதிப்பு மற்றும் r பீக் பாக்டர் அதிகபட்ச மதிப்பு புள்ளி புள்ளிகளுக்கு சமம் r என அழைக்கப்படும் அதிகபட்ச மதிப்பு ஆர்எம்எஸ் மதிப்புக்கு சமம் எனவே இந்த முக்கோண வேவ்பார்ம்க்கு r பீக் பாக்டர் கிடைக்கும் எளிமைப்படுதுவோம் இது 1 155 மற்றும் பீக் பாக்டர் √3 1 732 ஆகும் மேலும் அடுத்து முக்கோண வேவ்பார்ம் ஆகும் அனைத்து வேவ்பார்ம்களுக்கும் பார்ம் பாக்டர் பார்க்கலாம் இது ஒரு r இது ஸ்கொயர் வேவ்பார்ம்க்கு 1 ஆக இருக்கும் இது சைனூசாய்டல் வேவ்பார்ம்க்கு 1 11 ஆக இருக்கும் முக்கோண வேவ்பார்ம்க்கு இதை கண்டுபிடித்தால் அது 1 154 ஆக இருக்கும் முக்கோண வேவ்பார்ம்க்கு கணக்கிட்டதில் 1 155 என கிடைத்துள்ளது இங்கே இது 1 புள்ளி அதிகமாக உள்ளது உண்மையில் இது 1 155 ஆகும் எனவே இது படம் a மற்றும் படம் b மற்றும் படம் c க்கு ஆனது எனவே r ஸ்கொயர் வேவ்பார்ம் க்கான பார்ம் பாக்டர் 1 ஆகும் அடுத்ததாக உண்மையில் அன்சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் விஷயத்தை பார்க்கவும் அன்சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம்க்கான முழு பேஸ் யும் 2π கருத்தில் கொள்ள வேண்டும் ஆனால் இது r இன்டெக்ரேஷன் 0 முதல் π ஆக இருக்க வேண்டும் எனவே ஆவரேஜ் மதிப்பு என்று இருக்கும் பின்னர் இது ஆக இருக்கும் பின்னர் இது ஆக இருக்கும் எனவே இது என கிடைக்கும் அடிப்படையில் ஆர் எஸ் மதிப்பு என்று இருக்கும் அதை இன்டெக்ரேட் செய்தால்கிடைக்கும் எனவே இது ஆர் ஆர்எம்எஸ் மதிப்பு இப்போது பார்ம் பாக்டர் யும் அதே போல் பெறலாம் அது 1 11 ஆக இருக்கும் இது ஹாஃப் சைக்கிள் என்பது வேறு விஷயம் ஆனால் சைனூசாய்டல் வேவ்பார்ம்க்கு r Im 1 11 என இருக்கும் இந்த முக்கோண வேவ்பார்ம்க்கு இதே போல் கண்டுபிடிக்க வேண்டும் இது அன்சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் என்று வைத்துக்கொள்வோம் பீக் 10 வோல்ட் மற்றும் T4 மற்றும் இந்த பக்கம் 5 வோல்ட் வழங்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் இது 10 வோல்ட் இதன் பொருள் நேர் கோட்டின் ஸ்லோப் இந்த 10 T4 ஆக இருக்கும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் நாம் 0 முதல் t வரை வர வேண்டும் இதை நாம் முடிக்க வேண்டும் முழு சைக்கிளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால்தான் நாம்என எடுத்துள்ளோம் இது V ஆவரேஜ் மதிப்பு எனவே முதலில் இந்த ஏரியாவை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் பின்னர் இந்த ஏரியாவை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இது ஒரு நேர்கோட்டில் செல்லும் சமன்பாடு எனவே இது இந்த r சமன்பாடாக இருக்கும் நேர் கோட்டிற்கான சமன்பாடு r V எனபது r க்கு சமமாக இருக்கும் இந்த ஸ்லோப் 10 T4 t ஆகும் எனவே இந்த பகுதிஎனக் கிடைக்கிறது அடுத்து இது ஒரு பகுதி தான் இப்போது இந்த அடுத்த பகுதியை கண்டு பிடிக்க முயற்சித்தால் இந்த ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டின் படி y என்பது m x c க்கு சமம் இந்த வழியிலோ அல்லது வேறு வழியிலோ உருவாக்க வேண்டும் V ஐ r ஸ்லோப் m t C க்கு சமமாக செய்ய வேண்டும் இதை மறந்து விடுவோம் எனவே இந்த வழியில் சமன்பாட்டைப் பெற வேண்டும் ஆனால் நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை சிமெட்ரி யில் இருந்து நினைவில் கொள்ள வேண்டும் கணித கணக்கீட்டிற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் அது இங்கே இருந்தால் மற்றொரு நேர்கோடு ஆரிஜின் வழியாகச் செல்வது போலவே இருப்பதால் அந்த ஏரியாவும் ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த சாய்வு 5 r என்பது 5 T4 என இருக்கும் இது கணித விஷயங்களுக்கு மட்டுமே y என்பது mx C க்கு சமம் என்று கண்டுபிடிக்க விரும்பினால் அதாவது v mt c பெற வேண்டும் என்றால் நாம் C யை பெற வேண்டும் ஏனெனில் இது ஒரு கோஆர்டினேட் ஆகும் m மற்றும் c ஆகியவற்றை தீர்க்க வேண்டும் சிமெட்ரியில் இருந்து அந்த பகுதியை இங்கு கொண்டு வருவோம் அது கடந்து செல்வது உண்மை என்றாலும் அது இல்லை ஆனால் அது ஆரிஜினை கடந்து செல்வது போல இருக்கும் எனவே அங்கு ஸ்லோப் 5 T4 என இருக்கும் இன்டெக்ரேஷன் 0 முதல் T 4 வரை இருக்கும் இந்த கால அளவு 3 T 4 T 2 மீண்டும் T 4 என்று இருக்கும் இங்கிருந்து அங்கு வரை இந்த காலம் r 3 T4 T2 மீண்டும் T 4 ஆக இருக்கும் அதாவது 0 முதல் T4 வரை இன்டக்ரேஷன் செய்வதற்க்கு 5 T4 t dt என்ற இந்த பகுதியை எடுத்துக் கொள்கிறோம் ஏனெனில் இது ஆரிஜின் வழியாக செல்லும் நேர்கோடு என்பதால் இதன் ஸ்லோப் 5 T4 t dt ஆகும் எனவே இந்த சமன்பாட்டை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டாம் ஏனென்றால் நாம் அதை இங்கே திணிக்கிறோம் ஏனென்றால் நமது ஆர்வம் இந்த பகுதி மற்றும் நெகட்டிவ் அறிகுறி மட்டுமே இது புரிந்து கொள்ள வேண்டுமென்றே எடுக்கப்பட்டுள்ளது இறுதியில் அதை உருவாக்கி இன்டெகிரெட் செய்து அதே முடிவை பெறலாம் எனவே இதில் நாம் அதிக நேரம் செலவிடுவோம் இதை நேரடியாக செய்யலாம் அதனால்தான் இதை எழுதியுள்ளோம் 5 T4tdt இது ஆரிஜினை கடந்து செல்லும் மற்றொரு நேர்கோடு ஆகும் இதன் ஸ்லோப் எதிர்மறையானது அதாவது இந்த RMS மதிப்பு ஆவரேஜ் மதிப்பு இதை இன்டெகிரெட் செய்தால் அது 0 625 வோல்ட்டாக மாறும் இது ஆவரேஜ் மதிப்பாக இருக்கும் அதேபோல் RMS மதிப்பும் இதே போலத்தான் இருக்கும் இந்த RMS மதிப்பு 2√ தான் எனவே என இருக்கும் எளிமைப்படுத்தினால் இது 3 23 வோல்ட் ஆக மாறும் எனவே இந்த எடுத்துக்காட்டு வேண்டுமென்றே எடுக்கப்பட்டுள்ளது எனவே அன்சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம்க்கு எவ்வாறு கணக்கிடுவது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இது மிகவும் எளிதானது இது அன்சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் எனவே இதை விளக்கும் போது இந்த முக்கோண வேவ்பார்ம் சென்றிருக்க வேண்டும் அதனால்தான் ஆரம்பத்தில் கூறப்பட்டது எல்லாம் சரியானது ஆவரேஜ் சமன்பாடு எல்லாம் சரியானது இது r ஆகும் இதை புரிந்து கொள்ளக்கூடிய உதாரணம் எடுத்தது கொண்டுள்ளோம் இது ஸ்கேன் செய்யப்பட்ட வகுப்பு குறிப்புகள் இதை வைத்து அனைத்தும் சரியாக உள்ளதா என்று பார்த்து கொள்ளலாம் இப்போது அடுத்ததாக மற்றொரு சுவாரசியமான உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த விஷயத்திற்கு செல்வதற்கு முன் இந்த மாதிரியான உதாரணம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக ஒரு எளிய சீரிஸ் சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் R உள்ளது 2 அம்மீட்டர்கள் உள்ளன A 1 மற்றும் A 2 என இரண்டு அம்மீட்டர்கள் உள்ளன A 1 மூவிங் காயில் அம்மீட்டர் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் மூவிங் காயில் அம்மீட்டர் டி யை அளவிடுகிறது சி கரண்ட் அல்லது டி சி வோல்டேஜ் போன்றவற்றை அளவிடுகிறது இங்கே அது கரண்ட் அம்மீட்டர் ஆகும் மூவிங் காயில் அம்மீட்டர் டி யை அளவிடுகிறது எனவே இங்கே இது ஒரு மூவிங் காயில் அம்மீட்டர் பயன்படுத்திறோம் எனவே இது டிசி ஐ அளவிடும் மற்றும் A 2 என்பது மூவிங் அயர்ன் அம்மீட்டர் ஆகும் இது மற்றொரு அம்மீட்டர் A 2 ஆகும் யை அளவிடும் இந்த விஷயத்தில் 2 சோர்ஸ்கள் உள்ளன ஒரு r டிசி வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் இது சீரிஸில் இணைக்கப்பட்டுள்ளது மற்றொன்று ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் சுவிட்ச் உடன் இணைக்கப்பட்டுள்ளது அந்த சுவிட்சை மூட வேண்டும் அதனால் இது ஒரு சீரிஸ் சர்க்யூட் ஆகும் Vm 100 வோல்ட் என்று கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இதை பீக் மதிப்பு 100 வோல்ட் மற்றும் V அல்லது DC வோல்டேஜ் V0 100 வோல்ட் என்று கொடுக்கப்பட்டுள்ளது இது 100 வோல்ட் டிசி இது 120 வோல்ட் டிசி மற்றும் ஏசி பீக் மதிப்பு Vm ஆகும் இந்த இரண்டும் சீரிஸில் இணைக்கப்பட்டுள்ளன ஆரம்பத்தில் இந்த வகையான உதாரணத்தை எடுத்துக் கொண்டுள்ளோம் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டைக் காண்போம் பின்னர் r பற்றிய புரிதலை மிகத் தெளிவு படுத்துவோம் பின்னர் A 1 என்பது மூவிங் காயில் அம்மீட்டர் மற்றும் A 2 என்பது மூவிங் அயர்ன் அம்மீட்டர் ஆகும் மூவிங் காயில் டி சி யையும் மற்றும் மூவிங் அயர்ன் ஏ சி யையும் அளவிடுகிறது மற்றும் சர்க்யூட்டில் செயல்படும் வோல்டேஜ் மொத்த வோல்ட்டேஜ் 100 100 sin ω t ஆக இருக்கும் ஏனெனில் பீக் மதிப்பு 100 வோல்ட் என வழங்கப்பட்டுள்ளது அதாவது vt V0 Vm sin ω t ஆகும் எனவே V0 என்பது r 120 எனவே இது 120 மற்றும் r Vm 100 வோல்ட்ஸ் எனவே 120 100 sin ω t வோல்ட் இது இப்போது நமது r Vm ஆகும் கரண்ட் r 6 5 sin ω t ஆக இருக்கும் ஏனெனில் ரெசிஸ்டன்ஸ் R 20Ω ஆகும் 20 Ω R என வழங்கப்படுகிறது இது நமது வோல்ட்டேஜ் 120 100 sin ω t ஆகும் எனவே இது 120 120 sin ω t 20 என்பது 6 6 sin ω t ஆக இருக்கும் அது r 100 என அழைக்கப்படும் எனவே இது r 25 எனவே 6 5 sin ω t இது r t என்பது 6 5 sin t ஆம்பியருக்கு சமம் இப்போது ஆவரேஜ் மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சித்தால் அது 1T0 முதல் T 6 5 sin ω t dt ஆக இருக்கும் ஏனெனில் இது t dt மற்றும் ω 2π T ஆகும் r இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இது மேலும் இயற்பியல் மூலம் 2πT க்கு சமம் என்று நமக்கு தெரியும் எனவே அது இங்கே எழுதப்பட்டுள்ளது எனவே 0 முதல் T 6 5 sin ωt dt மற்றும் இந்த உறவைப் பயன்படுத்துவதன் மூலம் ω என்பது 2πT க்கு சமம் இதை இன்டெகிரெட் செய்து பார்க்க வேண்டும் இதை இன்டெகிரெட் செய்ய முடியுமா என்று பார்க்க வேண்டும் ஆனால் இது ω 2πT க்கு என்ற இந்த உறவை வெறும் இன்டெகிரெட் செய்து பயன்படுத்துவது ஒரு எளிய விஷயம் எனவே ω 2π T என்ற இந்த உறவை பயன்படுத்தி மற்றும் இன்டெகிரெட் செய்வதன் மூலம் கிடைப்பது சராசரியாக 6 ஆம்பியர் இருக்கும் அது r dc அதாவது ஆவரேஜ் மதிப்பு 6 ஆம்பியர் மட்டுமே ஏனெனில் பார்த்தால் 124 டிசி உள்ளது மற்றும் r R 20 ஓம் ஆகும் எனவே 12020 என எடுத்துக் கொண்டால் அது 6 ஆம்பியர் என்பதை கொடுக்கும் இது 6 ஆம்பியர் சி 6 ஆம்பியர் இருக்கும் பின்னர் இது மூவிங் காயில் அம்மீட்டர் A 1 அம்மீட்டர் 6 ஆம்பியரை காட்டும் ஏனென்றால் அவை மூவிங் காயில் அம்மீட்டர் அம்மிட்டரின் போல் RMS மதிப்பு இதே போல் அம்மீட்டரின் ஆர் எஸ் மதிப்பை ரீடிங் என்பது அம்மீட்டர் A1 காட்டுவது ஆகும் வரைபடத்திற்கு நாம் பின்னர் வருவோம் இப்போது அம்மீட்டரரில் r எனும் IRMS மதிப்பு எதுவாக இருந்தாலும் இதை அம்மீட்டர் A1 ரீடிங் ஆக பெறுவோம் இது r DC ஆகும் A 1 r 6 ஆம்பியரைப் படிக்கும் இப்போது RMS மதிப்புக்கு வருவோம் எனவே இந்த விஷயத்தில்இப்போது அதை உடைத்து அதை இன்டெகிரெட் செய்யவும் அதை இன்டெகிரெட் அந்த r ஐக் கண்டுபிடிக்க இந்த உறவைப் பயன்படுத்த வேண்டும் இன்டெகிரெட் செய்த பிறகு இந்த ω 2πT என்பதை பயன்படுத்த வேண்டும் இன்டெகிரெஷனில் ஓர் இடத்தில் ω ω t 2π என்று மாற்ற வேண்டும் மாற்றி அமைத்தலுக்கு பிறகு sin ω t ஐ 0 முதல் T வரை இன்டெகிரெஷன் செய்தால் இந்த டெர்ம் 0 ஆக மாறும் என்பதை கண்டுபிடிக்கலாம் மேலும் இது r sin2 ωt என்று அழைக்கப்படுவதையும் உருவாக்கும் இது 1 cos 2ω T2 ஆக இருக்கும் பின்னர் இன்டெகிரெட் செய்ய வேண்டும் எனவே இந்த இண்டெகரேஷனில் இருந்து இந்த டெர்ம் 2 மட்டுமே என்பதை கண்டுபிடிப்போம் அது 252 ஆக இருக்கும் எனவே இந்த டெர்ம் இண்டெகரேஷனில் மறைந்துவிடும் அது 0 ஆகும் மேலும் 36 இருக்கும் அது ரத்துசெய்யப்பட்டு √36 2π 2 க்கு கீழ் இருக்கும் எனவே நாம் அதை இங்கே செய்யவில்லை ஆனால் அதைச் செய்ய வேண்டும் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது ஆனால் ω 2πT ஐப் பயன்படுத்த வேண்டும் எனவே இது ω T 2 ஆகும் இதேபோல் இங்கேயும் இந்த இண்டெகரேஷனில் ω t 2πω என பயன்படுத்தலாம் T 2π ஆகும் எனவே sin ω t என்பதை இன்டெகிரெட் செய்யும் போது cos ω t ω என கிடைக்கும் அங்கு t T என மாற்ற வேண்டும் அந்த நேரத்தில் இந்த விஷயத்தைப் பயன்படுத்தி எளிமைப்படுத்த வேண்டும் எனவே நாம் √36 252 என்பதை பெறுவோம் அதாவது அது எது வந்தாலும் அது r 7 ஆம்பியர் போல வரும் இது A 2 அம்மீட்டரின் ரீடிங் ஆகும் அது மூவிங் அயர்ன் அம்மீட்டர் இது RMS மதிப்பை அளவிடும் அம்மீட்டர் A 2 ஆக இருக்கும் மூவிங் அயர்ன் அம்மீட்டர் ஆர்எம்எஸ் மதிப்பை அளவிடும் இது r RMS மதிப்பு எனவே இறுதியில் நமக்கு என்ன கிடைத்தது இறுதியில் நமக்கு கரண்டின் மதிப்பு 6 5 sin ω t என கிடைத்தது அதாவது r t ஆகும் இது கான்ஸ்டன்ட் மதிப்பு மற்றும் இது பீக் மதிப்பு அதாவது இது பீக் மதிப்பு மற்றும் r பீக் பாக்டர் r√2 ஐக் கண்டோம் அதாவது கரண்ட் RMS மதிப்பு உண்மையில் 5√2 ஆம்பியர் RMS மதிப்பாக இருக்கும் எனவே இறுதியில் எபக்ட்டிவ் மதிப்பு 6 அதாவது 62 r 5 √22 ஆக இருக்கும் எனவே எது தெரிந்தாலும் 6236π√22 252 ஆக இருக்கும் எனவே இந்த வகையான விஷயங்களை நேரடியாக எழுத முடிந்தால் இந்த RMS மதிப்பு √62 5√22 இருக்கும் இந்த இண்டெகரேஷனில் இருந்து RMS மதிப்பு என்ன என்று தெரிகிறது எனவே r இன் இந்த இண்டெகரேஷன் செய்ய வேண்டும் எனவே இது r அம்மீட்டர் A 2 அம்மீட்டர் ரீடிங் இது தோராயமாக 7 ஆம்பியர் ஆகும் எனவே அடுத்து r என்பது மூவிங் அயர்ன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அங்கு r ஏதோ அதை மூவிங் காயில் கருவியை மனதில் கொள்ள வேண்டும் இது ஆவரேஜ் மதிப்பு மூவிங் அயர்ன் ஹாட் வயர் எலெக்ட்ரோ டைனாமிக் சூடான மற்றும் இண்டக்ஷன் ஆகியவை சிக்னலின் RMS மதிப்பைப் படிக்க உதவும் கருவிகள் ஆகும் ஒன்றை முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டும் 220 வோல்ட் AC சப்ளை குறிப்பிடப்படும் போது இது RMS மதிப்பைக் குறிக்கிறது அதிகபட்ச மதிப்பு 220 √2 எனவே இது 310 வோல்ட் என்று கூறப்படுகிறது எனவே DC 220 வோல்ட் விஷயத்தில் இது 220 வோல்ட் மட்டுமே இது DC 220 என்றால் டிசி 220 ஆகும் இது AC 220 என்றால் அது RMS மதிப்பு என்று பொருள் √2 310 வோல்ட் உடன் பெருக்க வேண்டும் AC யின் அதிர்ச்சி நிலை அதே குறிப்பிட்ட வோல்டேஜ் DC வோல்ட்டேஜ் விட அதிகமாக உள்ளது அதாவது AC வோல்டேஜ் ல் பீக் மதிப்பு அதிர்ச்சி மற்றும் DC வோல்டேஜ் 220 கிடைக்கும் அதாவது இந்த DC வோல்டேஜ்க்கு அதிர்ச்சி 220 வோல்ட் ஆக இருக்கும் AC சப்ளை 220 வோல்ட் RMS க்கு அதிர்ச்சி நிலை 310 வோல்ட் ஆக இருக்கும் AC யில் அதிர்ச்சி DC யை விட அதிகமாக இருக்கும் இதன் பொருள் இது r என்பது r தான் அதாவது இது தான் வேவ்பார்ம் இந்த r vt vt என்பது r v r v r Vm sin ω t க்கு சமம் r vt vt இன் ப்ளாட் காட்டப்பட்டுள்ளது இது r 100 sin ω t 100 sin ω t மற்றும் இந்த வோல்ட் இது r 120 ஆகும் இது 120 வோல்ட் DC ஆகும் r Vm என்பது 100 sin ω t இந்த 2 ஐச் சேர்த்தால் இந்த vt என அழைக்கப்படும் அதாவது இந்த ஒரு ப்ளாட் இது 120 100 sin ω t இந்த ப்ளாட் இது மற்றும் தனித்தனியாக இதைச் செய்தால் இது 100 sin ω t மற்றும் இது DC ஆகும் இது 120 வோல்ட் என்று குறிப்பிடப்படும் நிலையான கோடு எனவே இது இதன் விளைவாகும்